வாழ்த்துக்கள் மற்றும் தொகுதி 1 மற்றும் அலகு 8 க்கு வரவேற்கிறோம் முந்தைய அலகை போல இந்த அலகு மீண்டும் திட்ட விளைவுகளுடன் தொடர்புடையது முந்தைய அலகில் பொறியியல் சிக்கல்களின் தன்மை என்ன என்பதைப் பார்த்தோம் அவை ஒரு அத்தியாயத்தின் முடிவில் உள்ள கடினமான சிக்கல்களிலிருந்து கணிசமாக வேறுபடுகின்றன என்பதைக் குறிப்பிட்டோம் ஏனெனில் சிக்கல்கள் எளிமையானவையாக இருக்கலாம் மற்றும் கடினமானவையாக இருக்கலாம் ஆனால் கடினமான பிரச்சினை ஒரு பொறியியல் சிக்கலாக மாறாது ஒரு பயிற்றுவிப்பாளராக அதை நினைவில் கொள்ள வேண்டும் NBA ஆல் அடையாளம் காணப்பட்ட 12 திட்ட விளைவுகளில் முதல் 5 தொழில்நுட்ப இயல்புடையவை அதனால்தான் அவற்றை முதல் 5 என ஒரு குழுவாக தொகுத்தோம் அவை தொழில்நுட்ப இயல்புடையது இந்த தொழில்நுட்ப விளைவுகளில் கூட இந்த பி க்களின் சில கூறுகள் மட்டுமே இன்றைய பொறியியல் திட்டங்களால் உரையாற்றப்படுகின்றன என்பதை நாம் மேலும் குறிப்பிட்டோம் இது வேண்டுமென்றே இருந்திருக்காது ஆனால் எப்படியோ இந்த 5 PO களின் பல மேலாதிக்க கூறுகளை புறக்கணிக்கும் வகையில் முழு அமைப்பும் தன்னை சரிசெய்துள்ளது எனவே முந்தைய தொகுதியின் முந்தைய அலகில் உண்மையில் நாம் குறிப்பிட்டது இதுதான் இப்போது தற்போதைய அலகு PO6 முதல் PO12 வரையிலான திட்ட விளைவுகளின் தன்மை மற்றும் முக்கியத்துவத்தைப் புரிந்துகொள்வது அவை ஒரு பட்டதாரி பொறியியலாளருக்கு எந்த வகையில் பொருத்தமானவை இந்த குறிப்பிட்ட பிரிவின் குறிக்கோள் அது தான் இப்போது PO6 இன்ஜினியர் மற்றும் சொசைட்டி என பெயரிடப்பட்டுள்ளது சமூக சுகாதார பாதுகாப்பு சட்ட மற்றும் கலாச்சார பிரச்சினைகள் மற்றும் தொழில்முறை பொறியியல் நடைமுறைக்கு தொடர்புடைய பொறுப்புகளை மதிப்பிடுவதற்கு சூழ்நிலை அறிவால் தெரிவிக்கப்பட்ட பகுத்தறிவைப் பயன்படுத்துங்கள் என்று அறிக்கை கூறுகிறது இதில் பல கூறுகள் உள்ளன சூழ்நிலை அறிவைப் பொறுத்தவரை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன சமூக சுகாதாரம் பாதுகாப்பு சட்ட மற்றும் கலாச்சார பிரச்சினைகள் போன்ற பிற கூறுகள் நம்மிடம் உள்ளன மற்றும் தொழில்முறை பொறியியல் நடைமுறைக்கு பொறுப்புகள் உள்ளன எனவே இதில் பல முக்கிய வார்த்தைகள் உள்ளன இப்போது இது பொறியியல் மாணவருக்கு ஏன் பொருத்தமானதாக உள்ளது நீங்கள் கவனித்தால் தொழில்நுட்பமானது சமூக மாற்றங்களின் காரணம் மற்றும் விளைவு ஆகும் அதாவது ஒரு தொழில்நுட்பம் ஒரு சமூக மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடும் மேலும் ஒரு சமூக மாற்றம் புதிய தொழில்நுட்பத்தை ஊக்குவிக்கவோ அல்லது நடைமுறைக்கு கொண்டு வரவோ முடியும் தொழில்நுட்பத்தை சமூக பயன்பாட்டிற்கு கொண்டு வருபவர்கள் பொறியாளர்கள் பொறியாளர்கள் தயாரிப்புகள் மற்றும் சேவைகளை வெளிப்படையாக சமூகத்தின் நலனுக்காக உற்பத்தி செய்கிறார்கள் ஒவ்வொரு தயாரிப்புக்கும் சமூக சுகாதாரம் பாதுகாப்பு சட்ட மற்றும் கலாச்சார பிரச்சினைகள் என அனைத்து சிக்கல்களும் உள்ளன எல்லா தயாரிப்புகள் மற்றும் சேவைகளும் அதற்கு மேல் அவை சூழல் சார்ந்தவை அவை உலகளாவியவை அல்ல அந்த அளவில் பயன்படுத்த வேண்டும் அவை முக்கியமானதாக மாறும்போது அதை ஒரு பொறியியலாளர் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அவை சூழல் சார்ந்தது எனவே மாணவர்கள் தயாரிப்புகள் மற்றும் சேவைகளின் மற்றும் உறவை பல்வேறு சூழல்களில் அனுபவிக்க வேண்டும் அல்லது புரிந்து கொள்ள வேண்டும் எலக்ட்ரானிக்ஸ் விஷயத்தில் வானொலி ஒரு மேலாதிக்க விஷயமாக முன்பு இருந்ததை நீங்கள் காணலாம் அதைத் தொடர்ந்து டிவி ஒரு ஆதிக்கம் செலுத்தியது இப்போது செல்போன் ஒரு ஆதிக்கம் செலுத்தும் விஷயம் செல்போன் மற்றும் சமூகம் இடையில் உள்ள காரண மற்றும் விளைவு உறவை பரிமாற்ற உறவை பொறியியலாளரால் உணர முடியும் மேலும் இதை நாம் எவ்வாறு செய்யலாம் ஒரு வழி என்னவென்றால் சில படிப்புகளில் வழக்கு ஆய்வுகள் இணைக்கப்படலாம் அவை பல சூழல்களில் தயாரிப்புகள் சேவை மக்கள் உறவுக்கு மாணவர்களின் கவனத்தை ஈர்க்கும் மதிப்பீடு என்பது அவரது பொறுப்புகளைப் பற்றிய மாணவரின் உணர்வின் அடிப்படையில் இருக்கலாம் ஏனெனில் வழக்கு ஆய்வை முன்வைப்பது எளிதானது ஆனால் அவர் எவ்வாறு உணர்திறன் அடைந்தார் என்பது உங்களுக்கு எப்படித் தெரியும் எனவே மாணவர் தனது பொறுப்பைப் புரிந்துகொள்வதன் அடிப்படையில் மதிப்பீட்டை நீங்கள் வடிவமைக்க வேண்டும் திட்டங்களுக்கான மதிப்பீட்டு அளவீடுகள் பொறியாளர் சமூகத்தின் தொடர்புகளின் கூறுகளை கொண்டிருக்க முடியும் நீங்கள் மதிப்பீட்டு அளவீடுகளை இணைக்கவில்லை என்றால் இந்த பொறியாளர் சமுதாய தொடர்பு திட்டத்தின் மூலம் உரையாற்ற படாதது என்பதையும் தொழில்நுட்ப சமுதாய தொடர்பு பற்றிய படிப்புகள் இருக்கக்கூடும் என்பதையும் நீங்கள் உறுதியாக நம்பலாம் அதை பாடத்திட்ட வடிவமைப்பிற்கு மீண்டும் கொண்டு வருகிறது யார் இந்த படிப்புகளை வடிவமைப்பார்கள் யார் இந்த படிப்புகளை வழங்குவார்கள் என்பது மிகவும் கடினமான பிரச்சினை ஆற்றல் மற்றும் சமூகம் நீர் மற்றும் சமூகம் அல்லது வெறுமனே சிக்கல் வீட்டுவசதி நிலைத்தன்மை ஆகியவை போன்ற சில படிப்புகள் இந்த குறிப்பிட்ட பி ஓ விற்கு எடுத்துக்காட்டுகள் ஆகும் மேலும் PO6 ஐ நிவர்த்தி செய்யக்கூடிய குறிப்பிட்ட செயல்பாடுகள் தொடர்புடைய தொழில்முறை சமூகத்தின் குறிக்கோள்களையும் செயல்பாடுகளையும் புரிந்து கொள்ளுதல் வேண்டும் ஏனெனில் தொழில்முறை சமூகம் பொதுவாக பயிற்சியாளர் பயிற்சி செய்ய வேண்டிய தொழில்முறை மற்றும் நெறிமுறைகளைப் பற்றி பேச முடியும் குறைந்த பட்சம் தொடர்புடைய தொழில்முறை சமுதாயத்தின் வேலை மற்றும் குறிக்கோள்கள் பற்றி நீங்கள் நன்கு அறிந்திருந்தால் இந்த PO இன் சில பரிமாணங்களை புரிந்து கொள்ள முடியும் பொறியியலாளர்கள் தங்கள் தொழில்முறை நடவடிக்கைகள் மூலம் சமூகத்துடன் எப்போது எங்கு தொடர்பு கொள்கிறார்கள் என்பதை அடையாளம் காண வேண்டும் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட உதாரணத்தை அளித்து அவர்களிடம் கேட்கலாம் இந்த மாதிரியான ஒரு பயிற்சியைச் செய்ய மாணவர்களைக் கேளுங்கள் ஒருவரின் தொழில்முறை நடைமுறையால் குறிக்கப்பட்ட பொறுப்புகளைப் புரிந்து கொள்ளுங்கள் இவை சில நடவடிக்கைகள் இந்த PO6 இன் சில கூறுகளை நிவர்த்தி செய்யும் பல செயல்பாடுகளுடன் ஒருவர் முன் வரலாம் இப்போது PO7 க்கு வருவோம் இது இன்னும் கொஞ்சம் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடியது குறிப்பாக தற்போது சுற்றுச்சூழல் மற்றும் நிலைத்தன்மை சமூக மற்றும் சுற்றுச்சூழல்களில் தொழில்முறை பொறியியல் தீர்வுகளின் தாக்கத்தைப் புரிந்துகொண்டு அதன் அறிவையும் நிலையான வளர்ச்சியின் அவசியத்தையும் நிரூபிக்கவும் எனவே முக்கிய வார்த்தைகள் சூழல் மற்றும் நிலைத்தன்மை ஒருவிதத்தில் இரண்டும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை ஆனால் மாணவர் முதலில் நிலையான வளர்ச்சியின் அவசியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் எனவே வளங்கள் மட்டுப்படுத்தப்பட்ட ஒரு வேகமாக வளர்ந்து வரும் மக்கள்தொகை கொண்ட உலகில் தற்போதைய வாழ்க்கை முறை மற்றும் வணிகத்தை நடத்துவதற்கான வழி நிலையானது அல்ல ஏனெனில் இது பல மக்களால் மீண்டும் மீண்டும் கூறப்படுகிறது ஆனால் நாம் அதை உணர்ந்திருக்கிறோமா இது தொழிலிலும் நம் வாழ்க்கையிலும் என்ன செய்கிறோம் என்பதில் சில தாக்கத்தை ஏற்படுத்தும் மக்கள் மற்றும் சுற்றுச்சூழலில் பொறியியல் தீர்வுகளின் தாக்கத்தை மாணவர் புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டும் தேவை நிலையான வளர்ச்சிக்கு எது வழிவகுக்கும் என்ற அறிவை மாணவர் நிரூபிக்க வேண்டும் இவை கூறுகள் உதாரணமாக இந்த மூன்று தேவைகளைச் சுற்றி ஒருவர் சில செயல்பாடுகளை உருவாக்க முடியும் எனவே இந்த PO ஐ மீண்டும் வழக்கு ஆய்வுகள் மூலம் உரையாற்ற முடியும் தொழில்நுட்பம் மற்றும் சமூகம் குறித்த படிப்புகள் மற்றும் நிலைத்தன்மை குறித்த பாடமும் இருக்கலாம் வழக்கு ஆய்வுகள் சில படிப்புகளில் இணைக்கப்படலாம் அவை மாணவர்களின் கவனத்தை நிலைத்தன்மை தொடர்பான பிரச்சினைகளுக்கு கொண்டு வரும் நீடித்த தன்மைக்கு பொறியியல் தீர்வுகளின் தாக்கம் குறித்த மாணவர்களின் உணர்வின் வடிவத்தில் மதிப்பீடு என்பது இருக்கலாம் முந்தைய பி யைப் போலவே இங்கே வழக்கு ஆய்வுகள் மூலமாகவும் நீங்கள் வழக்கு ஆய்வை முன்வைக்கலாம் மற்றும் நீடித்த தன்மைக்கு பொறியியல் தீர்வுகளின் தாக்கம் குறித்த மாணவர் கருத்தை கேளுங்கள் இப்போது நீங்கள் செய்ய முடியும் நடவடிக்கைகள் என்ன நிலையான வளர்ச்சி என்ன என்பதை புரிந்து கொள்ளுங்கள் கொடுக்கப்பட்ட தொழில்நுட்பத்தின் சுற்றுச்சூழல் மற்றும் நிலைத்தன்மையின் தாக்கத்தை புரிந்து கொள்ளுங்கள் சுற்றுச்சூழல் மற்றும் நிலைத்தன்மையின் மீது கொடுக்கப்பட்ட பொறியியல் தீர்வின் தாக்கத்தை பகுப்பாய்வு செய்யுங்கள் பெரிய அல்லது சிறிய பொறியியல் தீர்வுகளைப் பற்றி ஒருவர் பேசலாம் பின்னர் சுற்றுச்சூழல் மற்றும் நிலைத்தன்மையின் மீதான அவற்றின் தாக்கத்தைப் பற்றி பேசலாம் அந்த வகையான பயிற்சிகள் ஒரு இளம் மாணவருக்கு சுற்றுச்சூழல் மற்றும் நிலைத்தன்மையின் தாக்கம் பற்றி பேசும்போது அவர்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும் விதமாக இருக்கலாம் ஆனால் அதுவே ஒருவர் உணரக்கூடிய வழி இப்போது PO8 நெறிமுறைகளுடன் தொடர்புடையது நீங்கள் பார்க்கும் வகையில் PO6 நெறிமுறைகளைப் பற்றியும் PO8 நெறிமுறைகளைப் பற்றி மட்டுமே உள்ளடக்கும் பிஓ அறிக்கை என்ன நெறிமுறைக் கோட்பாடுகளைப் பயன்படுத்துங்கள் மற்றும் தொழில்முறை நெறிமுறைகள் மற்றும் பொறியியல் நடைமுறையின் பொறுப்புகள் மற்றும் விதிமுறைகளுக்கு உறுதியளிக்கவும் வேண்டும் நெறிமுறைகளுக்கு வரும் போது அது எப்போதும் பிரசங்கிப்பது போல் இருக்கும் ஆனால் நிஜ உலகில் நீங்கள் நெறிமுறை கொள்கைகளைப் பயன்படுத்த விரும்பினால் யாராவது உண்மையிலேயே நெறிமுறைக் கொள்கைகளைப் பயன்படுத்த முடியும் என்று நீங்கள் விரும்பினால் அதற்கு தார்மீக சுயாட்சி வேண்டும் தார்மீக சுயாட்சி என்றால் என்ன இதன் பொருள் நடத்தை மற்றும் கொள்கைகள் தனிமனிதனுக்கு சொந்தமானது அது வேறு ஒருவரின் பொறுப்பு அல்ல என்பது ஆகும் நாம் நமது கைகளை அசைத்து இது ஒரு அமைப்பு நான் பணிபுரியும் நிறுவனம் என்று கூற முடியாது ஆனால் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் பணிபுரிகிறீர்கள் நீங்கள் சில நடவடிக்கைகளை எடுக்கிறீர்கள் என்பது உண்மைதான் நீங்கள் அவற்றை சொந்தமாக வைத்திருக்க வேண்டும் அதைத்தான் நாம் தார்மீக சுயாட்சி என்று அழைக்கிறோம் அதாவது முடிவுகளும் செயலும் விமர்சன பிரதிபலிப்பை அடிப்படையாகக் கொண்டவை சில குறியீடுகளின் செயலற்ற தத்தெடுப்பு அல்ல தார்மீக நம்பிக்கைகள் மற்றும் அணுகுமுறைகள் ஒருவரின் ஆளுமையின் மையத்தில் ஒருங்கிணைக்கப்பட்டு உறுதியான செயலுக்கு வழிவகுக்கும் அதுவும் இன்றைய சிக்கலான சமுதாயத்தில் இது நாம் ஏற்றுக்கொள்ளும் ஒரு உயரமான ஒழுங்கு முறை ஆனால் குறைந்தபட்சம் ஒருவர் ஆய்வு செய்ய முயற்சிக்க வேண்டும் ஒருவரின் சொந்த நம்பிக்கைகள் மற்றும் அணுகுமுறைகளை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் மேலும் அது ஒருவரின் சொந்த ஆளுமையில் இணைக்கப்படலாமா என்று பார்க்க வேண்டும் அதாவது இந்த வகையில்தான் நான் செயல்பட விரும்புகிறேன் இது போன்ற வேலைகளை தான் நான் செய்ய விரும்புகிறேன் சமுதாயத்தில் உங்களுக்கு ஏராளமான எடுத்துக்காட்டுகள் இருக்கும் என்பதில் நான் உறுதியாக உள்ளேன் சுவாரஸ்யமான அறிக்கைகள் செய்தித்தாள்களில் பல முறை வெளியிடப்படுகின்றன அங்கு மக்கள் இத்தகைய கருதப்பட்ட நிலைப்பாட்டை எடுத்துள்ளனர் மேலும் அவர்கள் அதற்கு ஏற்றவாறு தங்கள் வேலையை மாற்றிக் கொள்கிறார்கள் இப்போது தொழில்முறை பொறியியல் நெறிமுறைகள் என்றால் என்ன அவை தொழில் வல்லுநர்களாக பொறியாளர்களின் நடத்தையை நிர்வகிக்கும் விதிகள் மற்றும் தரநிலைகள் ஒவ்வொரு தொழில்முறை பொறியியல் சமூகமும் அதன் பயிற்சியாளர்களுக்கான நெறிமுறைகளை வரையறுக்கும் பொறியியல் நடைமுறைகளில் எதிர்கொள்ளும் நெறிமுறை சிக்கல்களின் தன்மையை மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது ஒருவித வழக்கு ஆய்வாக கொடுக்கப்படலாம் பொறியியல் நடைமுறையின் நெறிமுறை விதிமுறைகளையும் அவற்றின் உட்குறிப்பு மற்றும் தொழில்முறை முடிவெடுப்பையும் மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வாடிக்கையாளரின் தேவைகளுக்கு ஏற்ப எந்த நிபந்தனைகளின் கீழ் வேலை செய்ய ஒப்புக்கொள்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் PO8 பார்க்கும்போது இந்த குறிப்பிட்ட PO ஐ தொழில்முறை நெறிமுறைகள் குறித்த பிரத்யேக பாடநெறி மூலம் உரையாற்ற முடியும் சில கல்லூரிகள் ஏற்கனவே அத்தகைய பாடநெறி தொழில்முறை நெறிமுறைகள் மற்றும் வழக்கு ஆய்வுகளை நெறிமுறை சிக்கல்கள் மற்றும் அவற்றின் தீர்மானங்களை மையமாகக் கொண்டு சில தொடர்புடைய படிப்புளில் வழங்குகின்றன இப்போது நீங்கள் திட்டமிடக்கூடிய நடவடிக்கைகள் என்ன ஏற்றுக்கொள்ளப்பட்ட தொழில்முறை நடைமுறையிலிருந்து பொறியியல் தீர்வின் விலகல்களை அடையாளம் காணவும் உதாரணமாக சமீபத்திய கேரள வெள்ளத்தையும் எடுக்கப்பட்ட இறுதி பொறியியல் தீர்வு சம்பந்தப்பட்ட குழுக்களின் அறிக்கைக்கு எதிரானது என்பதை நீங்கள் பார்க்கலாம் மேலும் உதாரணமாக பரிந்துரைக்கப்பட்ட தீர்விலிருந்து செயல்படுத்தப்பட்ட தீர்வின் விலகல்களின் தாக்கத்தை காணலாம் நபர்களின் வெவ்வேறு குழுக்களில் பொறியியல் தீர்வின் தாக்கத்தை அடையாளம் காண வேண்டும் மீண்டும் பொருளாதார நிலைமைகள் அல்லது குறிப்பிட்ட சமூகங்கள் செயல்படும் விதம் காரணமாக ஒரு குறிப்பிட்ட பொறியியல் தீர்வின் தாக்கம் வெவ்வேறு குழுக்களின் நபர்கள் மீது வேறுபட்டிருக்கும் என்பதற்கு கர்நாடகாவில் ஏற்பட்ட வெள்ளம் அல்லது கேரள வெள்ளம் சிறந்த எடுத்துக்காட்டுகளாக விளங்குகிறது வழங்கப்பட்ட ஒரு வழக்கு ஆய்வில் நெறிமுறை குழப்பத்தை அங்கீகரிக்கவும் வேண்டும் எனவே நெறிமுறை குழப்பம் என்பது எப்போதும் வளர்ச்சி மற்றும் நிலைத்தன்மைக்கு எதிரானது எப்போதுமே குழப்பம் இருக்கும் மிக தெளிவான பதில்கள் இருக்காது வழக்கு ஆய்வுகள் மற்றும் விவாதங்கள் சிறந்த எடுத்துக்காட்டுகள் ஆகும் வழக்கு ஆய்வுகளாக வழங்கப்பட்ட நெறிமுறை சிக்கலான சூழ்நிலைகளில் வீரர்களை தீர்மானிப்பதை விட சேதத்தை குறைக்கும் தீர்வுகளை ஒருங்கிணைக்கும் செயல்களை முன்மொழியுங்கள் எனவே ஒரு குறிப்பிட்ட குழப்பம் வளர்ச்சி மற்றும் நிலைத்தன்மைக்கு இடையில் நிலவும் குழப்பமாக இருந்தால் மாணவர்கள் ஒரு விவாதத்தில் பங்கேற்கலாம் மற்றும் இரண்டு தேவைகளுக்கு இடையில் சமரசத்தை ஒரு சிறந்த தீர்வை உருவாக்க முடியுமா என்று பார்க்கலாம் இவை சாத்தியங்கள் இந்த திட்டத்தில் உருவாக்கக்கூடிய நடவடிக்கைகள் இவை ஆனால் நிச்சயமாக அதற்கு பாடத்திட்ட மறுவடிவமைப்பு தேவைப்படும் இப்போது PO9 க்கு வாருங்கள் இந்த நாட்களில் தனிநபர் மற்றும் குழு வேலைகளைப் புரிந்துகொள்வது மிகவும் எளிதானது அறிக்கை என்ன ஒரு தனிநபராகவும் பல்வேறு அணிகளில் மற்றும் பலதரப்பட்ட அமைப்புகளில் உறுப்பினராகவோ அல்லது தலைவராகவோ திறம்பட செயல்படுங்கள் முதல் விஷயம் என்னவென்றால் நீங்கள் ஒரு நிறுவனத்தில் பணிபுரியும் போது அனைத்து பொறியியல் நடவடிக்கைகளும் குழு நடவடிக்கைகள் அந்த அளவிற்கு சில நேரங்களில் ஒரு குறிப்பிட்ட செயல்பாட்டைப் பொறுத்து நீங்கள் ஒரு அணியின் உறுப்பினர் அல்லது சில நேரங்களில் நீங்கள் ஒரு சிறிய அணியின் தலைவராக இருப்பீர்கள் எனவே இரண்டு வழிகளிலும் நீங்கள் திறம்பட செயல்பட வேண்டும் பின்னர் இந்த நடவடிக்கைகள் அவ்வப்போது மாறக்கூடும் எனவே நீங்கள் பல்வேறு அணிகளில் பணிபுரிகிறீர்கள் ஆனால் இரண்டாவது பகுதி ஒரு நிறுவனத்தில் இருக்கும்போது நீங்கள் எந்தவொரு தயாரிப்பு அல்லது அமைப்பை பார்த்தாலும் அது பலதரப்பட்ட செயலாக இருக்கும் ஆனால் 4 வருட இளங்கலை திட்டத்திற்குள் இதுபோன்ற பலதரப்பட்ட அமைப்புகளை உருவாக்குவது கடினம் ஆனால் அதை முயற்சி செய்யலாம் அவ்வாறு செய்ய முடியும் ஆனால் இது இளங்கலை பொறியியல் திட்டத்தின் ஒரு முக்கிய அம்சம் என்று மக்கள் நம்ப வேண்டும் இப்போது ஒரு நபர் ஒரு குழுவில் உறுப்பினரான பிறகு மற்றும் அவரது பங்கு அடையாளம் காணப்பட்ட பிறகு அவரால் செய்ய முடியும் ஒரு அணியில் பணிபுரியும் திறன் என்றால் என்ன அடையாளம் காணப்பட்ட பங்கைக் கொண்டிருப்பதால் மற்ற குழு உறுப்பினர்களுடன் தனிப்பட்ட வேறுபாடுகள் இருந்தபோதிலும் அணியின் நோக்கங்களை அடைய அவர் திறம்பட செயல்பட வேண்டும் இது மிகவும் கடினமான காரியங்களில் ஒன்றாகும் மேலும் சிலர் கற்றுக்கொள்கிறார்கள் வேகமாக கற்றுக்கொள்பவர்கள் ஏணியில் மேலே செல்வார்கள் மறுப்பவர்கள் எப்போதும் தவறு மற்ற நபரிடம் இருப்பதாகச் சொல்வார்கள் அதற்காக அவர்கள் அதிக விலை கொடுப்பார்கள் சரியா ஒரு அணியில் பணிபுரியும் இந்த குறிப்பிட்ட திறனை ஒரு பொறியியலாளரின் மிக முக்கியமான பண்புகளில் ஒன்றாக தொழிற்சாலை கருதுகிறது ஆனால் ஒரு அணியில் பணியாற்றுவதற்கான தனிநபரின் திறனை எவ்வாறு அளவிடுவது ஒரு குழு உறுப்பினர் ஒருவர் எவ்வளவு திறம்பட செயல்படுகிறார் என்பதை அளவிடுவதற்கும் மதிப்பீட்டு எண்ணிக்கையை உருவாக்குவதற்கும் அளவீடுகளை உருவாக்குவது அவசியம் மதிப்பீட்டு எண்ணிக்கை என்றால் என்ன நீங்கள் ஒரு மதிப்பீட்டு எண்ணிக்கை வைத்தவுடன் அவர் பெறும் மதிப்பெண்கள் இறுதியாக அவர் பெறும் தரத்தில் சேர்க்கப்பட வேண்டும் அதில் அத்தகைய பயிற்சி சேர்க்கப்பட்டுள்ளது நாங்கள் அளவிடுவோம் என்று நீங்கள் வெறுமனே அறிவிக்க முடியாது அவர் ஒரு நல்ல அணி உறுப்பினர் அவ்வளவு நல்ல அணி உறுப்பினர் அல்ல இதை மறந்துவிடுங்கள் இந்த திறனுடன் தரத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை பின்னர் அனைத்து மாணவர்களும் இதை மட்டுமே தீவிரமாக எடுத்துக்கொள்வார்கள் தொழில்நுட்ப அரை தொழில்நுட்ப மற்றும் தொழில்நுட்பமற்ற அணிகளில் உறுப்பினர்கள் அல்லது தலைவர்களாக மாணவர்களுக்கு அனுபவங்கள் வழங்கப்பட வேண்டும் தொழில்முறை சங்கங்கள் அல்லது வெளிப்புற பாடநெறி நடவடிக்கைகள் மற்றும் திருவிழாக்கள் போன்ற இளங்கலை திட்டத்தில் பல முறை அரை தொழில்நுட்ப மற்றும் தொழில்நுட்பமற்ற அணிகள் உருவாகின்றன அவை ஒழுங்கமைக்கப்படும் போதெல்லாம் அது எப்போதும் மக்கள் குழுவினரால் தான் ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆர்வமுள்ள சிலர் மட்டுமே பங்கேற்பார்கள் அனைத்து மாணவர்களும் இந்த அனுபவங்களைப் பெற வாய்ப்பில்லை எனவே 4 வருட காலப்பகுதியில் ஒவ்வொரு மாணவரும் எப்படியாவது அத்தகைய அணிகளின் ஒரு பகுதியைக் கண்டுபிடிக்கும் நடவடிக்கைகளை ஒரு துறை திட்டமிட வேண்டும் அணிகளில் உறுப்பினர்களாக மாறுவது குறித்து மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்க ஏற்பாடு செய்வது பயனுள்ளது இத்தகைய பயிற்சி கிடைக்கிறது ஏனென்றால் பல்வேறு அமைப்புகளின் மனிதவள அதிகாரிகள் திறமையான குழு உறுப்பினர்களாக இருப்பதற்கு பயிற்சி அளிக்க உள்ளனர் இதுபோன்ற பயிற்சி அனைத்து மாணவர்களுக்கும் ஏற்பாடு செய்யப்படலாம் செயல்பாடுகள் என்ன குழு முடிவெடுப்பதை உள்ளடக்கிய குழு பணிகள் பேச்சுவார்த்தைகளின் மூலம் பணியைப் பிரித்தல் இது இருக்க முடியும் குழு ஒதுக்கீடு கண்டிப்பாக தொழில்நுட்பமாக இருக்கக்கூடும் ஆனால் அவர்கள் ஒரு குழுவாக பணியாற்ற வேண்டும் குழு பணிகளை விட சற்றே பெரிய குழு திட்டங்கள் ஒரு மனித மாதத்திற்கு அல்லது இரண்டு மனித மாத நடவடிக்கைக்கு சமமாக தேவைப்படும் இணை பாடத்திட்ட நடவடிக்கைகளுக்கு ஒரு குழு தேவைப்படும் மின் குழுக்கள் மூலம் செயல்பாடுகள் இது இணையத்தில் குழுக்கள் உருவாகும் ஒரு புதிய பரிமாணமாகும் அவை நேருக்கு நேர் இயங்கவில்லை இன்றைய பொறியியலாளர்கள் தினசரி அடிப்படையில் இல்லாத நபர்களுடன் பணிபுரிய கற்றுக் கொள்ள வேண்டும் நீங்கள் தினசரி சந்திக்கவில்லை நீங்கள் இணையத்தில் மட்டுமே தொடர்பு கொள்கிறீர்கள் இப்போது PO 10 என்பது தொடர்பு முந்தைய PO9 ஐப் போலவே ஒரு அணியில் பணிபுரியும் திறன் தகவல்தொடர்பு என்பது தொழில்துறையால் மிகவும் முக்கியமானதாகக் கருதப்படுகிறது இது மிகவும் அவசியமான திறமையாகும் சிக்கலான அறிக்கை நடவடிக்கைகளில் பயனுள்ள அறிக்கைகள் மற்றும் வடிவமைப்பு ஆவணங்களை புரிந்துகொள்ளவும் எழுதவும் பயனுள்ள விளக்கக்காட்சிகளை வழங்கவும் தெளிவான வழிமுறைகளை வழங்கவும் பெறவும் பொறியியல் சமூகத்துடனும் திறம்பட தொடர்புகொள்வது அது மிகவும் விரிவாக எழுதப்பட்டுள்ளது இதில் பல விஷயங்கள் உள்ளன அதாவது நீங்கள் பொறியியல் சமூகத்துடன் திறம்பட தொடர்பு கொள்ள வேண்டும் அதாவது நீங்கள் தொடர்பு கொள்ள பயன்படுத்தும் மொழி மற்ற நபருக்குத் தெரிய வேண்டும் ஒரு குழு ஒரு திட்டத்தில் நீங்கள் ஒரு குழுவாக பணிபுரிகிறீர்கள் என்றால் நீங்கள் தொடர்புகொள்வதற்குப் பயன்படுத்தும் சுருக்கெழுத்துக்கள் குழுவில் உள்ள அனைத்து நபர்களுக்கும் தெரிய வேண்டும் அது சகாக்களுடன் தொடர்புகொள்வது மேலும் சில சமயங்களில் நீங்கள் சமூகத்துடன் பெருமளவில் தொடர்பு கொள்ள வேண்டும் சமூகம் என்பது உங்கள் தொழில்நுட்ப மொழியை ஒரே சுருக்கமாக அதே வழியில் பேசாதவர்களைக் குறிக்கும் இது ஒரு வாடிக்கையாளராக இருக்கலாம் அல்லது அது கல்வியறிவுள்ள பொது நபர்களின் குழுவாக இருக்கலாம் ஆனால் அவர்களுக்கு இந்த குறிப்பிட்ட தொழில்நுட்ப மொழி தெரியாது உங்கள் குழு என்ன செய்கிறது என்பதை ஒருவர் அவர்களுடன் சரியாக தொடர்பு கொள்ள முடியும் இவை தான் இந்த இரண்டும் ஆகும் இது உங்கள் சகாக்களுடன் தொடர்புகொள்வதோடு சமூகத்துடன் பெருமளவில் தொடர்புகொள்வதும் ஆகும் அதற்கு மேல் நீங்கள் பயனுள்ள அறிக்கைகளை எழுத வேண்டும் நீங்கள் செய்ய வேண்டியது எதுவாக இருந்தாலும் தொழில்நுட்ப அறிக்கைகளை எழுத வேண்டும் அவை வடிவமைப்பு ஆவணங்கள் மற்றும் பயனுள்ள விளக்கக்காட்சிகளை உள்ளடக்குகின்றன அதாவது நீங்கள் அறிக்கைகள் மற்றும் வடிவமைப்பு ஆவணங்களை எழுதுவது மட்டுமல்லாமல் உங்கள் வாடிக்கையாளர்களுக்கு அல்லது உங்கள் சொந்த குழுவில் மீண்டும் பயனுள்ள விளக்கக்காட்சிகளை வழங்க வேண்டும் எடுத்துக்காட்டாக ஒவ்வொரு வாரமும் அந்த வாரத்தில் நீங்கள் செய்ததை 5 நிமிட விளக்கக்காட்சியாக குழுவிற்கு வழங்க நீங்கள் கேட்கப்பட்டால் அதனுடன் தொடர்புடைய தொழில்நுட்ப விளக்கக்காட்சியை நீங்கள் உருவாக்க வேண்டும் இந்த நாட்களில் இது முக்கியமாக பவர்பாயிண்ட் விளக்கக்காட்சிகள் மூலம் செய்ய வேண்டும் அவைகள் எளிய மற்றும் மிகவும் தெளிவாக இருக்க வேண்டும் பின்னர் நீங்கள் தெளிவான வழிமுறைகளை வழங்கவும் பெறவும் முடியும் நாம் இந்தியர்களாக இருப்பதால் இந்த குறிப்பிட்ட திறமை நம்மிடம் இல்லை என்பதை நான் காண்கிறேன் நாம் தெளிவாக அறிவுறுத்தல்களை வழங்கவில்லை அல்லது தெளிவான வழிமுறைகளைப் பெறவில்லை தெளிவான வழிமுறைகளைப் பெறுங்கள் என்றால் இந்தியர்கள் மெனு கார்டு பயன்முறையில் செயல்படுவதாகத் தெரிகிறது ஒரு மெனு கார்டு கொடுக்கப்பட்டுள்ளது பின்னர் நீங்கள் விரும்புவதைத் தேர்ந்தெடுங்கள் எனவே அதே வழியில் அறிவுறுத்தல்கள் வழங்கப்படுகின்றன அதற்குள் நீங்கள் விரும்பியதை செயல்படுத்துகிறீர்கள் பொறியாளர் வேலை செய்ய வேண்டிய வழி அதுவல்ல சரியா எனவே இந்த PO க்கு பல பரிமாணங்கள் உள்ளன அதற்கு மேல் இந்தியாவில் அனைத்து முறையான தொழில்முறை பொறியியல் நடவடிக்கைகளும் ஆங்கிலத்தில் நடத்தப்படுகின்றன மற்றும் ஆங்கிலம் நம்மில் எவருக்கும் தாய்மொழி அல்ல அந்த அளவிற்கு அறிக்கைகள் மற்றும் விளக்கக்காட்சிகளை உருவாக்குதல் ஆகியவற்றில் போதுமான புலமை பெற வேண்டும் மற்றும் பல கல்லூரிகளில் இப்போது ஆங்கிலம் மற்றும் நிபுணத்துவ தொடர்புகளில் ஒரு படிப்பு உள்ளது மேலும் தொழில் ரீதியாக எழுதுவதற்கு பதிலாக எழுதுவதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் பல எழுத்துப் பயிற்சிகள் பல படிப்புகளில் உட்பொதிக்கப்பட வேண்டும் மதிப்பீட்டு அளவீடுகளோடு சரியான தன்மை தொழில்நுட்பத்தில் சரியான தன்மை மற்றும் எழுதும் திறன் தொடர்பான கூறுகள் உள்ளன உங்களிடம் சில அளவீடுகள் இருக்க வேண்டும் அதற்கு மதிப்பெண்கள் கொடுக்க வேண்டும் இது இறுதியாக உங்கள் தரத்தில் பிரதிபலிக்க வேண்டும் இதேபோல் திட்ட அறிக்கைகளை மதிப்பிடுவதில் தொழில்நுட்ப எழுத்து திறனுக்கு போதுமான வெயிட்டேஜ் வழங்கப்பட வேண்டும் எனவே தொழில்நுட்ப நடவடிக்கைகள் அறிக்கைகளை எழுதுவது மற்றும் அறிவிக்கப்பட்ட அளவீடுகளின்படி மதிப்பீடு செய்யப்படுவது போன்ற பல நடவடிக்கைகள் உள்ளன சகாக்களுக்கு மற்றும் தொழிலாளர்களுக்கு குறுகிய விளக்கக்காட்சிகளை வழங்கவும் அறிவிக்கப்பட்ட அளவீடுகளின்படி மதிப்பீடு செய்யப்படும் பல கல்லூரிகளில் விளக்கக்காட்சிகளை உருவாக்குவது நடைமுறையில் உள்ளது வழங்கப்பட்ட செயல்பாடு குறித்து கருத்துத் தெரிவிக்கவும் அதை நடவடிக்கைக்கு கொண்டு வரவும் முடியும் வழங்கப்பட்ட செயல்பாட்டில் கொடுக்கப்பட்ட கருத்தை ஆவணப்படுத்தவும் வேண்டும் இலக்குகளை பூர்த்தி செய்வதில் குழு உறுப்பினர்களை ஊக்குவிக்கவும் ஆதரிக்கவும் வேண்டும் மீண்டும் குழு உறுப்பினர்களை எவ்வாறு ஆதரிக்கிறீர்கள் அதற்கு குழு உறுப்பினர்களிடையே போதுமான தொடர்பு சரியான வகையான தொடர்பு தேவை இப்போது திட்ட மேலாண்மை மற்றும் நிதி தொடர்பான PO11 க்கு வருகிறது அது என்ன சொல்கிறது பொறியியல் மற்றும் மேலாண்மைக் கொள்கைகளின் அறிவையும் புரிதலையும் நிரூபிக்க வேண்டும் பலதரப்பட்ட சூழல்களிலும் திட்டங்களை நிர்வகிப்பதற்கான ஒரு குழுவில் உறுப்பினராகவும் தலைவராகவும் உங்களின் சொந்த வேலைக்கு இவற்றைப் பயன்படுத்துங்கள் இது ஒரு உயரமான ஆணை ஆகும் முதலாவதாக நீங்கள் பார்த்தால் பெரும்பாலான பொறியியல் நடவடிக்கைகள் ஒரு திட்ட பயன்முறையில் நடத்தப்படுகின்றன திட்ட பயன்முறை என்றால் என்ன எந்த வேலையும் முடிக்க வேண்டிய கால அவகாசம் உள்ளது அடையாளம் காணப்பட்ட நிதி மற்றும் மனித வளங்கள் உள்ளன அதற்குள் அது முடிக்கப்பட வேண்டும் எந்த திட்டத்திலும் ஒரு கட்டத்தில் இருந்து மற்றொன்றுக்கு ஒரு திட்டம் இருக்க வேண்டும் என்ன மைல்கற்கள் மற்றும் நாம் அதற்கு அருகில் இருக்கிறோமா என்பதை எவ்வாறு மதிப்பீடு செய்வது ஏதேனும் விலகல் இருந்தால் நாம் எப்படி செய்வது எப்படி செய்வது அதைச் சரியாக செய்ய என்ன செய்ய வேண்டும் உதாரணமாக கண்காணிக்க கூட போதுமான கருவிகள் உள்ளன நீங்கள் திட்ட பயன்முறையில் செயல்படும்போது இவை அனைத்தும் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் ஆகும் மேலும் ஒரு திட்டம் இயற்கையில் பலதரப்பட்டதாக இருக்கலாம் நீங்கள் ஒரு தயாரிப்பை உருவாக்கும் போது இயந்திர பரிமாணம் இருக்கலாம் உற்பத்தி பரிமாணம் இருக்கலாம் மின்னணு பரிமாணம் இருக்கக்கூடும் அத்தகைய திட்டத்தில் பல அணிகள் செயல்படும்போது அது இயற்கையில் பலதரப்பட்டதாக மாறும் மேலும் இந்த குறிப்பிட்ட PO ஐ பொறியியல் மேலாண்மை மற்றும் திட்ட மேலாண்மை குறித்த ஒரு பாடத்தின் மூலம் உரையாற்ற முடியும் படிப்புகள் உள்ளன அதைச் சேர்க்கலாம் மேலும் நன்கு திட்டமிடப்பட்ட மினி மற்றும் முக்கிய திட்டங்கள் மூலமாகவும் இது தீர்க்கப்படலாம் திட்ட மேலாண்மை குறித்த மாணவர்களின் புரிதலையும் செலவு மதிப்பீட்டையும் மதிப்பீட்டின் அளவீடுகள் பிரதிபலிக்க வேண்டும் எனவே இவை அனைத்தினாலும் நாம் திட்டத்திலேயே நிறைய சுமைகளை கொண்டு வருகிறோம் மற்றும் PO11 செயல்பாடுகள் பொறியியல் மேலாண்மை மற்றும் திட்ட மேலாண்மை குறித்த பாடத்திட்டத்தை சேர்க்க வேண்டும் மினி மற்றும் பெரிய திட்டங்களை நன்கு திட்டமிடவும் வேண்டும் ஒரு திட்டத்தை செயல்படுத்த தேவையான நேரம் மற்றும் நிதி ஆதாரங்களைத் தீர்மானித்தல் முக்கியம் ஒரு நிறுவனத்தின் செயல்திறனை அதன் இருப்புநிலைக் குறிப்பிலிருந்து பகுப்பாய்வு செய்யுங்கள் அதுவும் PO11 ஐ உரையாற்றுவதன் ஒரு பகுதியாக இருக்கலாம் PO12 க்கு வந்தால் வாழ்நாள் முழுவதும் கற்றல் இந்த அறிக்கை என்ன சொல்கிறது தொழில்நுட்ப மாற்றத்தின் பரந்த சூழலில் ஒரு சுயாதீனமான மற்றும் வாழ்நாள் முழுவதும் கற்றல் எல் எல் இன் தேவையை உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு தயார் செய்தல் மற்றும் அதில் ஈடுபட தேவைப்படும் திறன் ஆகியவற்றை உணர்ந்து கொள்ளுங்கள் இப்போது இது ஒன்றும் புதிதல்ல கடந்த இரண்டு அல்லது மூன்று தசாப்தங்களில் நமக்கு தெரிந்தபடி தொழில்நுட்பத்தின் மாற்ற விகிதம் மிகவும் குறிப்பிடத்தக்கதாக உள்ளது இன்று உங்களுக்குத் தெரிந்தவை இரண்டு அல்லது மூன்று ஆண்டுகளில் காலாவதியானவையாகவும் சில சமயங்களில் பொருத்தமற்றவையாகவும் இருக்கலாம் அறிவு பொருத்தமற்றது ஆகும் ஆகவே நீங்கள் ஒருவரின் சொந்த வேலை செய்ய தொழில்முறை காலம் 30 35 ஆண்டுகளில் உங்கள் அறிவுத் தளத்தை நீங்கள் பல முறை மாற்றியமைக்க வேண்டியிருக்கும் எனவே எந்தவொரு பொறியியலாளருக்கும் தேவைப்படும் ஒரு முக்கிய திறமை இருக்க வேண்டும் முறையான பள்ளிப்படிப்பின் முடிவைத் தாண்டி ஒருவரின் சொந்த சுய கல்வியைத் தொடரும் திறன் இருக்க வேண்டும் உங்கள் இறுதி ஆண்டு தேர்வை நீங்கள் எழுதுவதுடன் கற்றல் உண்மையில் நிறுத்தப்படாது அது அந்த நேரத்தில் தொடங்குகிறது பட்டப்படிப்பு நேரத்தில் தேவைப்படும் அறிவு மற்றும் திறனுடன் மட்டுமே ஒருவரின் வாழ்க்கையில் முன்னேற முடியாது நாம் ஏற்கனவே கூறியது போல அது மிகவும் தெளிவாக உள்ளது மாணவர்கள் தங்களைத் தொடர்ந்து கற்பிக்க உந்துதல் இருந்தால் அவர்களின் முறையான கல்வி முன்னரே தீர்மானிக்கப்பட்ட உள்ளடக்கத்தை வழங்குவதைத் தாண்டி செல்ல வேண்டும் நம்மிடம் முன்னரே தீர்மானிக்கப்பட்ட உள்ளடக்கம் உள்ளது மற்றும் நமது சோதனைகள் செய்யப்படுகின்றன அல்லது முழு மதிப்பீடுகளும் முன்னரே தீர்மானிக்கப்பட்ட உள்ளடக்கத்தின் இந்த விளக்கக்காட்சியை அடிப்படையாகக் கொண்டவை அங்கு தான் பிரச்சினை வருகிறது எனவே உங்கள் மதிப்பீடு முன்னர் தீர்மானிக்கப்பட்ட உள்ளடக்கத்திற்கு அப்பாற்பட்ட ஒன்றை உள்ளடக்கியிருக்க வேண்டும் வாழ்நாள் முழுவதும் கற்றலை ஊக்குவிக்கும் செயல்பாடுகள் மாணவர்களுக்கு அவர்களின் சொந்த கற்றல் செயல்முறையைப் புரிந்துகொள்ள உதவுகின்றன இது நமது அனுபவத்தில் குறிப்பாக பிராந்திய அல்லது உள்ளூர் சிலவற்றில் நீங்கள் அதை அடுக்கு 2 அல்லது அடுக்கு 3 நிறுவனங்கள் என்று அழைப்பதில் அவர்களின் சொந்த கற்றல் செயல்முறைகளைப் பற்றிய அவர்களின் புரிதல் தீவிரமாக கவனம் செலுத்த வேண்டியது ஒரு முக்கியமான செயல் இதை நாம் மெட்டா அறிவாற்றல் அறிவு என்று அழைக்கிறோம் அதாவது ஒருவர் எவ்வளவு அறிந்திருந்தார் எவ்வளவு கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை ஒருவர் தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த அறிவு அவருக்கு வழங்கப்பட வேண்டும் சரியா எனவே பல பயிற்சிகள் உள்ளன மாணவர்கள் தங்கள் சொந்த கற்றல் செயல்முறையைப் புரிந்துகொள்ள உதவக்கூடும் மேலும் மாணவர் தங்கள் சொந்த கற்றலுக்கான பொறுப்பையும் ஏற்க வேண்டும் மேலும் மாணவர்களின் வெற்றிக்கான திறனில் நம்பிக்கையை வளர்க்கும் சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் மாணவர்கள் பள்ளிக்கல்வி மற்றும் கல்வியை அவர்களின் நலன்களுக்கும் குறிக்கோள்களுக்கும் தனிப்பட்ட முறையில் பொருத்தமானதாகக் காண உதவுகிறது இந்த விஷயங்கள் அறிவுறுத்தலில் பிரதிபலிக்க வேண்டும் ஆசிரியர்கள் கையாளும் விதம் மற்றும் அறிவுறுத்தல் நமது மூன்றாவது தொகுதியாக இருக்கும் அங்கு இந்த நடவடிக்கைகள் இன்னும் விரிவான கருத்தாய்வுகளுக்கு எடுத்துக் கொள்ளப்படும் சுய கற்றலை ஊக்குவிக்கும் செயல்பாடுகள் பல முக்கிய படிப்புகளில் இணைக்கப்படலாம் இந்த முடிவை அடைவதற்கு அளவீடுகளை உருவாக்க வேண்டும் சரியா உங்களுடைய ஒருவிதமான வேலையை அல்லது முன்னரே தீர்மானிக்கப்பட்ட உள்ளடக்கத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு வாசிப்பு பயிற்சியை நீங்கள் இணைத்துக் கொள்ளலாம் பின்னர் அவர் எந்த அளவிற்கு செய்திருக்கிறார் என்பதை அளவிட நீங்கள் அளவீடுகளைக் கொண்டிருக்கலாம் எல்லா வகையான திட்டங்களும் பொதுவாக சுய கற்றலை ஊக்குவிக்கின்றன எல்லா வகையான திட்டங்களும் பொதுவாக சுய கற்றலை ஊக்குவிக்கின்றன ஆனால் மதிப்பீட்டிற்கு பொருத்தமான அளவீடுகள் அவசியம் எனவே PO12 இன் செயல்பாடுகள் ஒரு திட்டத்தின் தொடக்கத்தில் தேவையான அறிவையும் திறமையையும் தீர்மானிக்கின்றன ஒரு அறிக்கையை எழுதுதல் அல்லது ஒரு தயாரிப்பு அல்லது செயல்முறையை உருவாக்குதல் தேவையான அறிவு மற்றும் திறன்களைப் பெறுவதற்கான உத்திகளை உருவாக்குங்கள் எனவே அவர் ஒரு திட்டத்தில் பணிபுரியும் போது அவர் பின்பற்றப் போகும் உத்தி என்ன என்று நீங்கள் கேட்கலாம் அதுவே அதை எழுதுவது மாணவரின் கவனத்தை அவர் சரியாக என்ன செய்ய வேண்டும் என்பதில் கொண்டு வரும் மேலும் அவர் அந்த குறிப்பிட்ட மூலோபாயத்தை எழுத முடியும் வகுப்பறைக்கு வெளியே தேவையான அறிவு மற்றும் திறன்களைப் பெறுங்கள் கரும்பலகையில் விளக்கக்காட்சியைத் தீர்க்கும் ஆசிரியரைச் சார்ந்து இருக்காதீர்கள் ஆனால் வகுப்பறைக்கு வெளியே ஏதாவது வேலை செய்ய வேண்டிய திறமை இருக்க வேண்டும் தொழில்முறை மேம்பாடு தொழில்முறை சமூக நடவடிக்கைகள் மற்றும் இணை பாடத்திட்ட மற்றும் பாடநெறி நடவடிக்கைகளில் பங்கேற்கவும் அவை அனைத்தும் வாழ்நாள் முழுவதும் கற்றலை ஊக்குவிக்கும் இப்போது பணிகளுக்கு வருவோம் தயவுசெய்து நீங்கள் கற்பித்த மற்றும் கற்றுக்கொண்ட படிப்புகளிலிருந்து இந்த 7 பி க்களை நோக்கும் எடுத்துக்காட்டுகள் தாருங்கள் எனவே திட்டங்களுடன் தொடர்புபடுத்த வேண்டாம் நீங்கள் கற்பித்த அல்லது கற்றுக்கொண்ட படிப்புகளிலிருந்து சில மாதிரி நடவடிக்கைகளை வழங்க முயற்சிக்கவும் இது ஒரு பெரிய பங்களிப்பாக இருக்கும் மேலும் இது இந்த 7 PO களுக்கு உங்கள் கவனத்தை கொண்டு வரும் கற்றல் வகைபிரிப்பான அடுத்த அலகுக்கு செல்வோம் கற்றல் வகைபிரிப்பைப் புரிந்துகொள்வது ஆசிரியருக்கு அறிவுறுத்தல் மற்றும் மதிப்பீட்டைத் திட்டமிடுவதில் பெரும் உதவியாக இருக்கும் ஏனென்றால் ஒரு ஆசிரியர் மற்ற ஆசிரியர்களுடன் அல்லது மாணவர்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டும் தொடர்பு கொள்ள ஒரு துல்லியமான மொழி தேவைப்படும் மேலும் கற்றல் வகைபிரித்தல் அதை வழங்கும் மற்றும் யூனிட் 9 முக்கியமாக இரண்டு அறிவாற்றல் நிலைகளில் கவனம் செலுத்துகிறது நினைவில் கொள்ளுதல் மற்றும் புரிந்து கொள்ளுதல் சரி எனவே அது அடுத்த அலகு இலக்காக இருக்கும்